மின்னூட்டம் விநியோகம் III மின்புலத்தின் அடிப்படையில் ஆற்றல் அடர்த்தி ஒரு மின்னூட்ட விநியோகத்தின் ஆற்றல் பற்றி நாம் பேசி வருகிறோம் முந்தைய இரண்டு விரிவுரைகளில் நாம் பார்த்தது என்னவென்றால் இது 1 ஹாஃப் இண்டெகரேஷன் V r ரோ r dV அல்லது 1 ஹாஃப் ஓவர் 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் டபுள் இண்டெகரேஷன் ரோ r ரோ r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் dV dV பிரைம் என கொடுக்கப்பட்டுள்ளது நாம் முன்பே கற்றுக்கொண்டபடி நிலைமின்மத்திலும் சிந்திக்க விரும்புகிறோம் இது மின்சார புலத்தின் அடிப்படையில் பின்னர் மிகவும் முக்கியமானது எனவே மின் புலத்தின் அடிப்படையில் சிந்தியுங்கள் கருத்தியல் ரீதியாக நான் முன்பு கூறியதை நாம் நினைவுகூர்வோம் ஒரு மின்னூட்ட விநியோகம் வழங்கப்படுகிறது இது தன்னை சுற்றி ஒரு புலத்தை உருவாக்குவது பற்றி நான் நினைத்துப் பார்க்க முடியும் மற்றும் ஒரு மின்னூட்ட விநியோகம் மற்றும் புலம் தனித்துவமாக கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனைகளுடன் தொடர்புடையது எனவே மின்னூட்ட விநியோகம் மற்றும் எல்லை நிலை எனக்குத் தெரிந்தால் மின் புலம் என்றால் என்னவென்றும் மற்றும் அதன் நேர்மாறும் எனக்குத் தெரியும் மின்புலத்தை நான் அறிந்தால் மின் புலத்தின் வேறுபாடு எனக்கு மின்னூட்டப் பரவலைக் கொடுக்கிறது

எனவே நான் யோசிக்க முடியுமா இந்த மின்னூட்ட விநியோகம் ஆனது தன்னைச் சுற்றி புலத்தை உருவாக்கும் என்று நான் நினைத்தால் இந்த ஆற்றல் இந்த மின் புலத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது போல் நான் நினைக்க முடியுமா அதைப் பற்றி சிந்திப்பதில் கருத்தியல் ரீதியாக வேறுபட்ட வழி இருக்கும் நாம் அதில் வேலை செய்வோம் உண்மையில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த ஆற்றல் இந்த மின் புலத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதைப் போல என்னால் உண்மையில் விவரிக்க முடியும் இதையொட்டி அவர்கள் எனக்கு ஓரலகு கன அளவிற்கு ஆன மின்னூட்ட ஆற்றல் அடர்த்தியை தருவார்கள் புலங்களின் மின்காந்த அலைகள் பரவுவது பற்றி நாம் பேசும்போது இது கருத்தியல் ரீதியாக மிகவும் முக்கியமானதாகும் பின்னர் இந்த புலங்கள் பரவும் மற்றும் புதிய புலங்கள் உருவாக்கப்படும் ஆற்றலும் அது மூலம் கொண்டு செல்லப்படும் என்பதை நாம் பார்ப்போம் எனவே புலங்கள் எடுத்துச் செல்லும் ஆற்றலின் அடிப்படையில் சிந்திப்பது முக்கியம் எனவே அதைத்தான் இந்த விரிவுரையில் நாம் நிறுவப் போகிறோம் எனவே நாம் என்ன வேலை செய்தோம் என்று பார்ப்போம் நாம் சொன்னோம் ஆற்றல் நான் இந்த E ஐப் பயன்படுத்துகிறேன் இதை மின்சார புலத்துடன் குழப்ப வேண்டாம் அந்த குழப்பத்தை நீக்க இதை W ஐ வேலை என்று எழுதுவோம் இது 1 ஹாஃப் இண்டெகரேஷன் V r rho r integrated ஓவர் the volume கன அளவு இப்போது நான் சில கணித தந்திரங்களை செய்யப் போகிறேன் நான் rho r ஐ மைனஸ் டெல் ஸ்கொயர் V r முறை எப்சிலன் 0 என எழுதப் போகிறேன் இது பாய்சனின் சமன்பாடு நாம் அவ்வாறு செய்தால் நான் W ஐ 1 ஹாஃப் இண்டெகரேஷன் V r டைம்ஸ் டெல் ஸ்கொயர் V r என எழுதப் போகிறேன் இது திசையன் dV வெளியே ஒரு கழித்தல் எப்சிலன் 0 உள்ளது V r டெல் ஸ்கொயர் V r டெல் ஒரு மாறுபட்ட ஆபரேட்டர் என்பதால் இதை V இன் திசைதிருப்பல் V இன் சாய்வு என நான் எழுத முடியும் இது எனக்கு சாய்வு V டாட் சாய்வு V பிளஸ் V டெல் ஸ்கொயர் V ஆகியவற்றைக் கொடுக்கும் எனவே இதிலிருந்து நான் சாய்வு V ஸ்கொயர் ஐ கழிக்க வேண்டும் இதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்பதற்காக நான் விட்டு விடுகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் இந்த டெல் ஆபரேட்டர் உண்மையில் ஒரு வகையீட்டு ஆபரேட்டர் எனவே என்னால் இதை எழுத முடியும் தயவுசெய்து இதைச் சரிபார்க்கவும் ஏனென்றால் இப்போது நான் மூன்று கூறுகளிலும் இதைச் செய்வேன்

எனவே இதைப் பயன்படுத்தி மைனஸ் எப்சிலன் 0 ஓவர் 2 இண்டெகரேஷன் ஆப் divergence ஆப் V டெல் V மைனஸ் grad of V ஸ்கொயர் integrated ஓவர் வால்யூம் என எழுதலாம் முதல் term க்கு நான் இப்போது divergence தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் divergence தேற்றம் எனக்கு என்ன சொல்கிறது இது ஒரு திசையன் புலத்தின் திசைதிருப்பலை கன அளவின் மீது தொகையீடு செய்வது என்பது அந்த கனஅளவைச் சுற்றியுள்ள மேற்பரப்பில் A dot ds ஐத் தவிர வேறில்லை என்று அது என்னிடம் கூறுகிறது எனவே இந்த வேலையை மைனஸ் எப்சிலன் 0 ஓவர் 2 இண்டெகரேஷன் ஓவர் the surface ஆப் the வெக்டர் field என்று எழுத முடியும் இது உள்புறம் உள்ள V gradient of V dotted with ds கழித்தல் கழித்தல் எனக்கு பிளஸ் எப்சிலான் 0 ஓவர் 2 ஐ தரும் மேலும் grad of v என்றால் என்ன இதை இங்கே சிவப்பு நிறத்தில் காண்பிக்கிறேன் இது மின் புலத்தைத் தவிர வேறில்லை எனவே இது மின்சார புலம் ஸ்கொயர் dV நான் ஒரு பெரிய இடத்தைப் பற்றி பேசுகிறேன் என்றால் வெகு தொலைவில் மேற்பரப்பு முடிவிலி இருக்கும் இந்த V 1 ஓவர் r என செல்லும் V இன் grad என்பது மின்சார புலம் இது 1 ஓவர் r ஸ்கொயர் என செல்லும் எனவே இந்த சொல் 1 ஓவர் r கியூபாக இருக்கும் ds r ஸ்கொயர் என செல்கிறது எனவே r என்பது முடிவிலிக்குச் செல்லும் வரம்பில் இது 1 ஓவர் r ஆக மறைந்துவிடும் எனவே இது 0 க்கு செல்கிறது ஆகையால் நான் எப்சிலன் 0 ஓவர் 2 இண்டெகரேஷன் E ஸ்கொயர் dV என ஆற்றல் அல்லது வேலையைப் பெறுகிறேன் இதை நான் 1 ஹாஃப் எப்சிலான் 0 E ஸ்கொயர் dV என எழுத முடியும் இந்த ஒரு அளவை கன அளவின் மீது தொகையீடு செய்யும்போது எனக்கு மொத்த ஆற்றலைத் தருகிறது எனவே இந்த அளவு ஆற்றல் அடர்த்தியாக இருக்க வேண்டும் எனவே மின்னூட்ட விநியோகம் இருக்கிறதா என்று இப்போது என்னால் சிந்திக்க முடியும் எல்லாம் சரி இந்த மின்னூட்ட விநியோகம் அமர்ந்திருக்கும் இடம் உட்பட எல்லா இடங்களிலும் அது உருவாக்கும் ஆற்றல் அடர்த்தி என்பது 1 ஹாஃப் எப்சிலான் 0 E ஸ்கொயர் க்கு சமம் அது ஆற்றல் அடர்த்தி என்றால் மொத்த ஆற்றல் என்பது இந்த ஆற்றல் அடர்த்தியை முழு கன அளவின் மீது தொகையீடு செய்யும்போது கிடைப்பதாகும் எனவே இப்போது இந்த ஆற்றல் இந்த மின்சார புலத்தில் அல்லது இந்த ஆற்றலைச் சுமக்கும் இந்த மின்சார புலத்தில் அமர்ந்திருப்பதைப் பற்றி நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு உதாரணத்தை தீர்ப்போம்

உங்கள் பன்னிரண்டாம் வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்னிடம் C என்ற மின்தேக்கு திறன் உடைய மின்தேக்கி இருந்தால் இதற்கு நான் மின்னழுத்தம் V ஐ வழங்க முடியும் என்றால் அவ்வாறு செய்ய தேவையான மொத்த ஆற்றல் என்ன V என்பது எங்கோ உள்ள மின்னழுத்தம் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம் V 0 வரை என்று சொல்லலாம் எனவே V என்ற கொண்டுவரப்பட்ட மின்னூட்டம் C dV 0 முதல் V 0 வரை இது ஹாப் C V 0 ஸ்கொயர் என மாறும் இதில் உள்ள மொத்த ஆற்றல் அதுதான் இப்போது ஆற்றல் அடர்த்தி என்று நாம் இப்போது கூறியபடி இது 1 ஹாஃப் எப்சிலன் 0 E ஸ்கொயர் ஆகும் இப்போது ஒரு இணை தட்டு மின்தேக்கியில் மின்சார புலம் இருக்கும் ஒரே இடம் தட்டுகளுக்கு இடையில் மட்டுமே மற்ற எல்லா இடங்களிலும் இது 0 இந்த மின்சார புல அளவு இது V 0 ஓவர் d ஐத் தவிர வேறில்லை d என்பது தட்டுகளுக்கு இடையிலான தூரம் எனவே இந்த விஷயத்தில் ஆற்றல் அடர்த்தி d 1 ஹாஃப் எப்சிலன் 0 V 0 ஸ்கொயர் ஓவர் d ஸ்கொயர் ஆக இருக்கும் மொத்த ஆற்றல் கனஅளவாக இருக்கப் போகிறது இது தட்டுகளின் பரப்பளவு மடங்கு d மடங்கு ஆற்றல் அடர்த்தி ஆகும் இதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் இது C உடன் A எப்சிலன் 0 ஓவர் d க்கு சமமாக இருக்கும்

நான் எடுக்கும் அடுத்த எடுத்துக்காட்டு ஒரு சார்ஜ் ஷெல் ஆகும் அதில் உள்ள மின்னூட்டம் Q ஆகும் இப்போது நீங்கள் 1 ஹாப் V r rho r dV சூத்திரத்தைப் பயன்படுத்தி ஆற்றலைக் கணக்கிட்டால் இந்த வழக்கில் rho r என்பது மேற்பரப்பு மின்னூட்டமாக இருக்கும் இதை நான் சிக்மா டைம்ஸ் டெல்டா r வெறும் r மட்டும் r வெக்டர் அல்ல கழித்தல் R என எழுத முடியும் இது 1 ஓவர் r பரிமாணங்களைக் கொண்டுள்ளது ஆகையால் இது சிக்மா மடங்கு டெல்டா r மைனஸ் R ஐ 1 ஓவர் the வால்யூம் பரிமாணங்களாக கொண்டுள்ளது எனவே வேலை ஒரு பாதியாக இருக்கும் நான் இண்டெகரேஷன் V r சிக்மா டெல்டா r மைனஸ் R முறை 4 பை r ஸ்கொயர் dr இண்டெகரேஷன் என வைத்தால் இது 1 ஹாஃப் V இல் R times சிக்மா times 4 pi R ஆகும் ஸ்கொயர் 4 பை R ஸ்கொயர் Q ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இந்த Q இன் காரணமாக ஏற்படும் 1 ஹாஃப் V என்பது Q ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 R மடங்கு Q ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே மொத்த ஆற்றல் Q ஸ்கொயர் ஓவர் 8 pi எப்சிலன் 0 R ஆக இருக்கும் இது உங்கள் பன்னிரண்டாம் வகுப்பிலிருந்து அறியப்பட்ட முடிவு எனவே இது இந்த அமைப்பின் ஆற்றல் ஆகும் மின்புலம் மற்றும் ஆற்றல் அடர்த்தி கருத்தைப் பயன்படுத்தி இதை இப்போது கணக்கிடுவோம் எனவே ஷெல்லைப் பொறுத்தவரை வெளியில் உள்ள மின்புலத்தின் அளவு Q ஓவர் 4 பை எப்சிலன் 0 r ஸ்கொயர் ஆகும் உள்ளே உள்ள E 0 ஆகும் ஆகையால் W க்கு இண்டெகரேஷன் எப்சிலான் 0 ஓவர் 2 என்பது சமம் E ஸ்கொயர் எனக்கு Q ஸ்கொயர் ஓவர் 16 pi ஸ்கொயர் எப்சிலான் 0 ஸ்கொயர் r raised to 4 times 4 பை r ஸ்கொயர் dr இந்த தொகையீடு R முதல் முடிவிலி வரை இருக்கும் ஏனென்றால் உட்புறம் புலத்தின் மதிப்பு 0 ஆக உள்ளது சில சொற்களை நாம் ரத்து செய்வோம் இந்த 4 pi இந்த 16 பை ஸ்கொயர் உடன் ரத்து செய்யப்பட்டு எனக்கு 4 pi யை தருகிறது இதை எப்சிலன் 0 உடன் ரத்து செய்ய அது எனக்கு எப்சிலன் 0 ஐ தருகிறது எனவே நான் 1 ஓவர் 8 பை எப்சிலான் 0 ஐ முடிவாகப் பெறுகிறேன் அதாவது இந்த பாதி இது மற்றும் இது Q ஸ்கொயர் இன் டெக்ரேசன் இதனுடன் இந்த r ஸ்கொயர் எனக்கு 1 ஓவர் r ஸ்கொயர் dr ஓவர் r ஸ்கொயர் r to infinity ஐ அளிக்கிறது இது Q ஸ்கொயர் ஓவர் 8 பை எப்சிலான் 0 R என்பதற்கு சமம் முந்தைய பதிலைப் போன்றது

இறுதி எடுத்துக்காட்டாக ஒரே சீராக சார்ஜ் செய்யப்பட்ட கோளத்தின் சிக்கலை நான் எடுத்துக்கொள்கிறேன் அங்கே ஆரம் R உடைய கோளத்தின் மீது அடர்த்தி ரோ ஒரே சீராக மாதிரியாக இருக்கும் இது ஒரு பாதி v r ரோ r ஐ கணக்கிடுவதன் மூலம் நாம் முன்பு தீர்த்த சிக்கல் இதுதான் இந்த வழக்கில் மின் புலத்தின் magnitude அளவு R ஐ விட ரோ r ஓவர் 3 எப்சிலான் 0 இன் அளவு குறைவானது ஆகும் மற்றும் R ஐ விட r பெரியதாக உள்ள போது இந்த மொத்த மின்னூட்டம் Q ஓவர் 4 பை எப்சிலான் 0 ஸ்கொயர் க்கு சமம் இப்போது நான் எப்சிலான் 0 ஓவர் 2 மோட் E ஸ்கொயர் dV ஐ தொகையீடு செய்யும்போது இப்போது அது 0 முதல் முடிவிலி வரை இருக்கும் இந்த பகுதியை நினைவில் கொள்ளுங்கள் இதை நான் இப்போதுதான் முன்பு தீர்த்த சிக்கலில் செய்தேன் இந்த தொகையீடு எனவே இதை நான் 0 முதல் R எப்சிலன் 0 ஓவர் 2 ரோ ஸ்கொயர் r ஸ்கொயர் ஓவர் 9 எப்சிலன் 0 ஸ்கொயர் முறை 4 பை r ஸ்கொயர் dr பிளஸ் இண்டெகரேஷன் 1 ஹாப் எப்சிலன் 0 Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலன் 0 r raised to 4 என எழுதலாம் இது 4 பை எப்சிலன் 0 ஸ்கொயர் மடங்கு 4 பை r ஸ்கொயர் dr முந்தைய சிக்கலில் நான் இப்போது செய்தது இரண்டாவது தொகையீடு எனவே இது Q ஸ்கொயர் ஓவர் 8 பை எப்சிலான் 0 R என்பதைத் தவிர வேறில்லை ஏனெனில் இந்த வரம்பு R முதல் முடிவிலி வரை உள்ளது

எனவே நான் இப்போது கணக்கிடப் போகும் முதல் தொகையீடு இது மட்டுமே இது எப்சிலன் 0 ஓவர் 2 இண்டெகரேஷன் ரோ ஸ்கொயர் ஓவர் 9 எப்சிலன் 0 ஸ்கொயர் r ஸ்கொயர் times 4 பை r ஸ்கொயர் dr 0 முதல் R வரை மீண்டும் சில சொற்களை நாம் ரத்து செய்வோம் இது எப்சிலன் 0 ஆக மாறுகிறது ஆகவே நான் 1 ஓவர் 18 ரோ ஸ்கொயர் ஐ பெறுவேன் இது Q ஸ்கொயர் ஓவர் 16 பை ஸ்கொயர் R raised to 6 டைம்ஸ் 9 டைம்ஸ் 4 pi ஓவர் எப்சிலன் 0 ஐத் தவிர வேறொன்றுமில்லை 6 மடங்கு 9 மடங்கு 4 பை R raise to 5 ஓவர் 5 இங்கே சில சொற்களை நாம் ரத்து செய்வோம் இந்த ஒன்பது எனக்கு 2 ஐ தருகிறது இந்த 4 பை எனக்கு 4 பை ஐ தருகிறது இதனுடன் 5 க்கு உயர்த்தப்பட்ட R எனக்கு R ஐ தருகிறது ஆகையால் நான் 1 ஓவர் 2 Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலன் 0 ஐந்தில் ஒரு பங்கு R உடன் விடப்பட்டேன் இது முந்தைய வெளிப்பாட்டில் சேர்க்கப்பட்டிருப்பது எனக்கு மொத்த ஆற்றலைக் கொடுக்கும் அதைச் செய்வோம் ஆக மொத்த ஆற்றல் W Q ஸ்கொயர் ஓவர் 8 பை எப்சிலன் 0 R பிளஸ் Q ஸ்கொயர் ஓவர் 8 பை எப்சிலான் 0 ஐந்தில் ஒரு பங்கு என்பதைத் தவிர இது ஒன்றும் இல்லை அல்லது ஒரு R கூட இருக்கிறது Q ஸ்கொயர் ஓவர் 8 பை எப்சிலன் 0 6 ஓவர் 5 இது ஐந்தில் மூன்று பங்கு Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலான் 0 R இது நாம் முன்பு பெற்ற அதே பதில் எனவே இந்த சொற்பொழிவில் நான் உங்களுக்குக் காட்ட முயற்சித்த விஷயம் என்னவென்றால் ஒரு மின்னூட்ட விநியோகத்தின் ஆற்றலைப் பற்றி அது ஆற்றல் அடர்த்தி 1 ஹாஃப் எப்சிலான் 0 E ஸ்கொயர் ஆல் உற்பத்தி செய்யப்பட்ட மின் புலத்தில் சேமிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் சிந்திக்க முடியும் நாம் மூன்று எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்த்தோம் இது நேரடி சூத்திரத்துடன் நாம் முன்னர் பெற்ற அதே பதிலை உங்களுக்கு வழங்குகிறது

இந்த விரிவுரை முழுவதும் உங்களை கவலைக்கு உள்ளாக்கிய ஒன்றைப் பற்றி விவாதிப்பதன் மூலம் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் மற்றும் அது ஒரு ஷெல்லில் உள்ள மின்னூட்டத்தின் காரணமாக உருவாகும் ஆற்றலை நான் கணக்கிடும்போது ஆற்றலை மைனஸ் 1 ஹாஃப் இண்டெகரேஷன் grad of divergence of grad V grad V பிளஸ் 1 ஹாஃப் எப்சிலன் 0 E ஸ்கொயர் என நான் எழுதினேன் என்பதை நினைவில் கொள்க இந்த சொல் எனக்கு Q ஸ்கொயர் ஓவர் 8 pi எப்சிலான் 0 R ஐக் கொடுத்தது நான் வசதியாக சொன்னேன் இந்த term ன் மதிப்பு 0 ஆகும் ஆனால் உங்களில் சிலர் கவனித்திருக்கலாம் நான் r க்கு சமமான ஆரம் முதல் முடிவிலி வரை ஒரு தொகையீட்டை செய்கிறேன் எனவே இந்த surface term ற்கு என்ன ஆனது என்று நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம் ஏனென்றால் இந்த divergence எனக்கு ஒரு surface term ஐக் கொடுக்கும் இது ஒரு சிறிய நுட்பமான புள்ளியாகும் ஏனென்றால் இந்த divergence எனக்கு V grad V dot ds ஓவர் ஷெல்லின் மேற்பரப்பு மற்றும் மேற்பரப்பில் முடிவிலி ஐ வழங்கும் அது எனக்கு 0 ஐ தருகிறது நான் இப்போது உங்களுக்குக் காண்பிப்பேன் இதுவும் உங்களுக்கு 0 ஐ தான் தருகிறது ஷெல்லின் மேற்பரப்பு சற்று உள்ளே இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் நான் இந்த தொகையீட்டைச் செய்யும்போது அதில் அனைத்து மின்னூட்ட விநியோகமும் அடங்கும் எனவே நான் உண்மையில் இந்த தொகையீட்டை இந்த நீல மேற்பரப்பில் இருந்து செய்கிறேன் இது முடிவிலி வரை இடையில் இந்த நீல மேற்பரப்பு மற்றும் முடிவிலி பகுதி அனைத்து மின்னூட்ட விநியோகத்தையும் உள்ளடக்கியது இப்போது ஒரு ஷெல்லில் மின்னழுத்தம் நிலையானது எனவே இந்த தொகையீடு V க்கு வெளியே grad V dot ds ஆக மாறுகிறது இது V தொகையீடு E dot ds ஐத் தவிர வேறில்லை ஆனால் இந்த நீல ஷெல்லில் எந்த மின்னூட்டமும் இல்லை எனவே காஸின் சட்டப்படி E dot ds என்பது 0 ஆகும் எனவே இந்த சொல்லும் மறைந்துவிடும் அதைப் பற்றி சிந்தியுங்கள் இது விரிவுரை முழுவதும் உங்களைத் தொந்தரவு செய்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் உங்களுக்கு பதில் அளித்துள்ளேன்